அனைவருக்கும் வணக்கம் இந்த குறிப்பிட்ட பாடத்தின் 10 வது வாரத்தில் இருக்கிறோம் நாங்கள் பார்த்த முந்தைய வகுப்பில் முந்தைய வாரம் எதிர் வடிவமைப்பைக் கண்டோம் கவுண்டரின் வெவ்வேறு அம்சங்கள் எனவே அதை விரைவாக மறுபரிசீலனை செய்வதன் மூலம் தொடங்குவோம் நாங்கள் என்ன செய்தோம் அதன் வடிவமைப்பு அம்சம் எதிர் சுற்று என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் கடிகார தூண்டுதலுடன் அது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு நகர்கிறது மற்றும் வெளியீடு உருவாகிறது வெளியீடு உருவாக்கப்பட்டது அது எவ்வாறு டிகோட் செய்யப்படுகிறது என்பதை அடிப்படையாகக் கொண்டது ஒரு பொதுவான வகை வரிசை லாஜிக் சர்க்யூட் வடிவமைப்பும் வெளிப்புற உள்ளீட்டை சரி என்று கருதுகிறது எனவே இந்த வகுப்பில் சுற்று உள்ளீடு வெளிப்புற சுற்று உள்ளீடு இருக்கும் வரிசை சுற்று வடிவமைப்பு ஆகியவற்றைக் கருத்தில் கொள்வோம் நாங்கள் இரண்டு பாதைகளை எடுப்போம் ஒன்று மூர் மாதிரி அடிப்படையிலான பாதை என்று அழைக்கப்படுகிறது மற்றொன்று மீலி மாதிரி அடிப்படையிலான பாதை எனவே பார்ப்போம் அந்த விரைவான மறுபரிசீலனைக்கு முன் தனித்துவமான ஒரு மாநிலத்தை முன்னேற்றுவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு எத்தனை முறை நிகழ்ந்துள்ளது என்பதை நாங்கள் பார்த்தோம் மாநிலங்கள் இருக்கக்கூடும் தொடர்ச்சியாக மேலே செல்லலாம் கவுண்டரை அழைக்கலாம் மற்றும் கீழே வரலாம் பின்னர் அது கீழே கவுண்டர் என்று அழைக்கப்படுகிறது ஒத்திசைவற்ற தொடர் ஒத்திசைவற்ற கவுண்டரில் தொடர்ச்சியான புரட்டு தோல்விகள் சிதறல் மூலம் தூண்டப்படுவதைக் கண்டோம் எனவே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் வெளியீடு அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப் கடிகாரத்தைத் தூண்டுகிறது எனவே அந்த வழியில் தொடர்ச்சியான ஃபிளிப் ஃப்ளாப்புகளைத் தூண்டுவதற்கு இடையே தாமதம் உள்ளது இந்த தாமதம் ஒட்டுமொத்த சரி இது சில சந்தர்ப்பங்களில் சிக்கலை ஏற்படுத்தும் டிகோடிங் மிகவும் முக்கியமானது பின்னர் சில சந்தர்ப்பங்களில் குறைபாடுகள் இருக்கக்கூடும் என்பதையும் தொடர்ச்சியான தர்க்க செயல்பாட்டிற்கு குறைபாடுகள் அகற்றப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் கண்டோம் ஒத்திசைவான கவுண்டர் அனைத்து கடிகாரங்களும் ஒரே நேரத்தில் தூண்டப்படுவதைக் கண்டோம் விளிம்பில் தூண்டப்பட்ட கவுண்டரில் ஒரே கடிகார விளிம்பில் அடுக்கை கவுண்டரைப் பார்த்தோம் மோட் 2 மோட் 3 உடன் அடுக்கப்பட்டிருந்தால் மோட் 6 கவுண்டர் இருந்தது மற்றும் 2 மற்றும் 5 மோட் 10 கவுண்டர் இருந்தது எனவே பொதுவாக நீங்கள் n உடன் m ஐக் காணலாம் இது m ஐ n ஆல் பெருக்கி அது மோட் மதிப்பு சரி இந்த அடுக்கின் வரிசையும் முக்கியமானது அதுதான் நாம் பார்த்தது எனவே மோட் 2 மோட் 5 நீங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்தால் பி டி கவுண்டர் கிடைக்கும் உங்களிடம் முதலில் மோட் 5 மற்றும் பின்னர் மோட் 2 இருந்தால் அது பிகினரி கவுண்டர் சரி வெவ்வேறு வகையான மட்டு எண்ணைப் பெறுவதற்கு நாம் ஒத்திசைவற்ற மீட்டமைப்பைப் பயன்படுத்தலாம் ஆனால் அது தடுமாற்றத்தை வழங்க முடியும் மேலும் இந்த தடுமாற்றத்தை நீக்கக்கூடிய எதிர் வடிவமைப்பிற்கு நிலையான தொடர்ச்சியான லாஜிக் சர்க்யூட் வடிவமைப்பு கருத்தை பயன்படுத்தலாம் நான் சொன்னது போல் இந்த வகுப்பில் நாம் குறிப்பாக இணைக்கப்படாத தொடர்ச்சியான லாஜிக் சர்க்யூட் வடிவமைப்பிற்கான பொதுவான அணுகுமுறையைப் பார்க்கிறோம் அதனுடன் பிணைக்கப்பட்டுள்ளது கவுண்டர் ஒரு குறிப்பிட்ட வழக்கு எனவே இது மிகவும் பொதுவான வழக்கு இதில் நாம் சுற்று தொடர்ச்சியான லாஜிக் சுற்றுக்கு உள்ளீடு பெற்றுள்ளோம் அது சில வெளியீட்டை உருவாக்குகிறது மற்றும் சுற்றுக்குள் மாநிலத்தின் முன்னேற்றம் ஒன்றன் பின் ஒன்றாக மாறுகிறது எனவே இவை மூன்று முக்கியமான விஷயங்கள் சரியானவை இந்த முதன்மை உள்ளீடுகள் முதன்மை உள்ளீட்டைப் பார்க்கிறோம் அங்கு சில உள்ளீடு இருக்கும் அவை சுற்றுக்குள் உருவாக்கப்படும் அவற்றால் நீங்கள் இடைநிலை உள்ளீடு சரி என்று கருதலாம் அதன்படி இடைநிலை வெளியீடு இருக்கும் எனவே வெளி உலகத்திலிருந்து வரும் இந்த முதன்மை உள்ளீடுகள் சரி அவை மாநிலத்தில் மாற்றங்களைச் செய்கின்றன ஆனால் அது வெளி உலகிற்கு கிடைக்கக்கூடிய வெளியீட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தாது எனவே நேரடி இணைப்பு எதுவும் இல்லை நீங்கள் பார்க்க முடியும் ஒருங்கிணைந்த தர்க்கத்திலிருந்து உருவாக்கப்படும் முதன்மை வெளியீடு மாநிலத்திலிருந்து அல்லது நினைவக கூறுகள் அல்லது ஃபிளிப் ஃப்ளாப்புகள் அல்லது பதிவேடுகளில் இருந்து உருவாக்கப்பட்டது இந்த நினைவக கூறுகள் அல்லது ஃபிளிப் ஃப்ளாப்புகள் அல்லது நிலை நிச்சயமாக இந்த முதன்மை உள்ளீட்டால் பாதிக்கப்படுகின்றன எனவே மறைமுகமாக அது பாதிக்கிறது வெளியீடு நேரடியாக அல்ல சரியானது எனவே மூர் மாதிரியில் நீங்கள் காண்பது இதுதான் முதன்மை வெளியீடுகள் மாநிலங்களிலிருந்து மட்டுமே உருவாக்கப்படுகின்றன அதேசமயம் நிலை சில தர்க்கத்தின் அடிப்படையில் நிகழும் மாநிலத்தின் மாற்றம் ஃபிளிப் ஃப்ளாப்புகளுக்கு முன் வழங்கப்படும் சில உள்ளீடு ஃபிளிப் ஃப்ளாப்புகளின் உள்ளீட்டில் எனவே அது உருவாக்கப்படுகிறது இது முதன்மை உள்ளீடுகள் மற்றும் முந்தைய நிலை தற்போதைய நிலை மூலம் உருவாக்கப்படுகிறது எனவே அவை ஒன்றாக உருவாகின்றன அவை அடுத்த நிலையை சரி செய்கின்றன எனவே அது சில தர்க்கம் நீங்கள் அடுத்த மாநில மதிப்பை உருவாக்கும் கூட்டு தர்க்கம் இருக்கும் எனவே இது மூர் மாதிரியின் பொதுவான தொகுதி வரைபட நிலை பிரதிநிதித்துவம் சரி எனவே வெளியீடு மாநிலங்களிலிருந்து மட்டுமே உருவாக்கப்படும் எனவே அதற்குப் பிறகு மாநில மாற்றம் நிகழும் போதெல்லாம் அந்த நிலை அப்படியே இருக்கும் வரை அதாவது அந்த கடிகார காலத்திற்கு வெளியீடு கிடைக்கும் என்பது சரியாகவே இருக்கும் அது கடிகாரத்துடன் ஒத்திசைக்கப்படுகிறது எனவே இந்த ஒருங்கிணைந்த தர்க்கப் பரப்புதல் தாமதம் எதுவாக இருந்தாலும் மாநிலம் கடிகாரம் மாநில மாற்றம் வெளியீடு ஆகியவை கிடைக்கின்றன என்பது தெளிவாகிறது எனவே மூர் மாதிரி சரியாக செயல்படுகிறது எனவே தற்போதைய நிலையுடன் மாநிலத்தை மாற்றுவதற்கான முதன்மை உள்ளீடு இந்த நிலை முதன்மை வெளியீட்டை மட்டுமே வரையறுக்கிறது இப்போது நாம் இதற்கு முன்னர் பார்த்தது மூர் மாடல் நாங்கள் முன்பு பார்த்தது இது வெளிப்படையாக ஒரு முதன்மை உள்ளீடாக இல்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் ஆனால் அப் டவுன் கவுண்டரை நினைவில் வைத்திருந்தால் இது ஒரு பகுதியாகும் நாங்கள் 2 பிட் எடுத்துள்ளோம் எதிர் மோட் 4 சரி எனவே எம் மற்றும் எம் என்று ஒரு வெளிப்புற உள்ளீடுகள் இருந்தன நீங்கள் எந்த நேரத்திலும் மாற்றலாம் எனவே நீங்கள் எந்த மாநிலத்திலும் M ஐ 0 க்கு சமமாக வைத்திருந்தால் நிலை 0 0 ஆக இருக்கும் எனவே இது எண்ணிக்கை முறை எனவே எம் 0 க்கு சமம் அது 0 1 சரிக்கு போகிறது மற்றும் எம் 1 க்கு சமம் இது எண்ணிக்கை முறை 1 ஐ குறைக்க போகிறது எனவே மாநில மாற்றம் வரைபடம் சரி என்று எழுதப்படும் பின்னர் எம் அது 0 1 ஆக இருந்தால் எம் 0 க்கு சமமாக இருந்தால் அது 1 0 அப் எண்ணிக்கைக்குச் செல்லும் அது 1 ஆக இருந்தால் அது கீழே எண்ணும் எனவே 0 1 இலிருந்து அது 0 0 க்கு செல்லும் எனவே இது இந்த 4 மாநிலங்களை நீங்கள் 0 க்கு பார்க்க முடியும் இது 0 0 0 1 1 0 1 முதல் 1 வரை செல்கிறது மேலும் 1 க்கு இது 0 0 முதல் 1 1 வரை 1 0 முதல் 0 1 வரை செல்லும் பின் 0 0 க்குச் செல்கிறது சரி எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வெளியீட்டை உருவாக்க முடியும் என்று நாங்கள் கண்டது இது ஒரு மோட் 4 கவுண்டராக இருப்பதால் உங்களுடைய எண்ணிக்கை 11 மன்னிக்கவும் 1 1 நடந்தது எனவே இது 1 மற்றும் இது 1 இல் நாம் அதைப் பற்றி விவாதிக்கிறோம் பைனரி சரி என்று எழுதுகிறோம் எனவே இவை இரண்டும் 1 ஆக இருக்கும்போது வெளியீடு 1 ஆகும் எனவே இது ஃபிளிப் ஃப்ளாப் வெளியீடுகளிலிருந்து மட்டுமே பெறப்படுகிறது எனவே மாநிலத்தை வரையறுக்கும் ஃபிளிப் ஃப்ளாப் வெளியீடுகள் எனவே எம் வெளியீட்டை நேரடியாக பாதிக்காது எனவே நிச்சயமாக இது ஒரு மூர் மாதிரியின் ஒரு வழக்கு இங்கே வெளியீட்டை மாநில மதிப்புடன் மாநில மதிப்புடன் எழுதுகிறோம் எனவே இது ஒவ்வொரு வட்டமும் மாநிலத்தை வரையறுக்கிறது எனவே 0 0 வெளியீடு 0 0 1 வெளியீடு 0 1 0 வெளியீடு 0 மற்றும் 1 1 வெளியீடு 1 ஆகும் இது தெளிவாக இருக்கிறதா எனவே இது ஒரு விஷயம் ஆனால் இன்னும் நாங்கள் அதை பகுப்பாய்வு செய்கிறோம் தொகுப்பு பகுதியை பின்னர் பார்ப்போம் எனவே இன்றைய வகுப்பின் நோக்கம் இதுதான் மீலி மாடல் மூர் மாடலில் நாங்கள் நடத்திய கலந்துரையாடலில் இருந்து மீலி மாடல் அதனுடன் தொடர்புடையதாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் சற்று வித்தியாசமானது ஆமாம் நிச்சயமாக முதன்மை உள்ளீடு மற்றும் தற்போதைய நிலை சரி ஒன்றாக தற்போதைய நிலை ஒன்றாக அவை ஒருங்கிணைந்த தர்க்கத்தின் ஒரு பகுதியைக் கொண்டுள்ளன இது அடுத்த நிலையை தீர்மானிக்கும் இது மூர் மாதிரியைப் போன்றது எனவே முதன்மை உள்ளீடு மற்றும் தற்போதைய நிலை மதிப்புகள் ஒரு கூட்டு தர்க்கத்தின் மூலம் அடுத்த மாநில உள்ளீடுகளை வரையறுக்கின்றன அடுத்த நிலை சரி பெறப்படுகிறது ஆனால் கூட்டு தர்க்கத்தின் மற்றொரு பகுதி முதன்மை உள்ளீடு மற்றும் தற்போதைய நிலையை எடுத்து முதன்மை வெளியீட்டை உருவாக்குகிறது முதன்மை வெளியீடு மீண்டும் இதன் பொருள் என்னவென்றால் வெளி உலகிற்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு சரி எனவே இரண்டாம்நிலை உள்ளீடு அல்லது இரண்டாம்நிலை வெளியீடு இவை தர்க்க சுற்றுக்குள் உள்நாட்டில் உருவாக்கப்படும் இடைநிலை மதிப்புகள் எனவே நான் அதைப் பற்றி பேசவில்லை எனவே இது முதன்மை வெளியீடுகள் இப்போது முதன்மை உள்ளீட்டிலிருந்து உள்ளீட்டைக் கொண்டுள்ளன முன்னதாக மூர் மாதிரியில் இது நினைவகத்திலிருந்து மட்டுமே இருந்தது அல்லது மாநில மதிப்புகள் ஃபிளிப் ஃப்ளாப் மதிப்புகள் என்பது தெளிவாக உள்ளது அதுதான் வித்தியாசம் இப்போது அது சரியாகத் தெரிகிறது இதைப் பற்றி என்ன பெரிய விஷயம் என்று நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் முன்னோக்கிச் செல்லும்போது இது உங்களுக்கு நிறைய முக்கியத்துவத்தை அறிந்திருப்பதைக் காண்போம் இப்போது நாம் புரிந்து கொள்ளக்கூடியதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால் வெளியீட்டு தேவை கடிகாரத்துடன் ஒத்திசைக்கப்படக்கூடாது எனவே உள்ளீடு மாறும்போதெல்லாம் கடிகார சுழற்சிக்கு இடையில் உள்ளீடு மாறினால் வெளியீடு சரியாக மாறும் ஏனென்றால் இது தர்க்கம் என்றால் இது ஒருங்கிணைந்த தர்க்கம் சரியானது ஏனெனில் இது உள்ளீட்டிலிருந்து பெறப்பட்டது சரியானது எந்த தடுமாற்றமும் உள்ளீட்டில் உள்ள எந்த நிலையற்ற மதிப்பும் இந்த வெளியீட்டிற்கு நேரடியாக செல்லும் இப்போது இவை அதனுடன் தொடர்புடைய சில சிக்கல்களாக இருந்தால் அது ஒரு குறைபாட்டைக் கருத்தில் கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு சிக்கலானது என்று தெரிந்தால் மற்ற பிரச்சினை என்னவென்றால் நீங்கள் பதிலளிக்கும் நேரத்தைப் பார்த்தால் சரி எனவே உள்ளீடு மாறும்போதெல்லாம் இந்த ஒருங்கிணைந்த தர்க்கப் பரப்புதல் தாமதத்திற்குப் பிறகு வெளியீடு உடனடியாக பதிலளிக்க முடியும் மூர் மாதிரியைப் பொறுத்தவரை உள்ளீடு மாறினால் நிலை மாறும் பின்னர் நிலை வெளியீட்டை உருவாக்கும் எனவே கடிகாரம் தூண்டப்படுவதற்கு இடையில் சிறிது நேரம் தேவைப்படுகிறது எனவே கடிகார காலத்தைப் பொறுத்தது மேலும் தற்போதைய நிலை மற்றும் முதன்மை உள்ளீடு ஆகியவை வெளியீட்டை உருவாக்க முடியும் தேவையான மாநிலங்களின் எண்ணிக்கை இது பின்னர் தெளிவாக இருக்கும் இது குறைவான வன்பொருள் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே இவை சில விஷயங்கள் இரண்டு மாடல்களின் நன்மை தீமைகள் சரியானவை அதன்படி இரண்டு வகையான உங்களுக்குத் தெரியும் வரையறுக்கப்பட்ட மாநில இயந்திரம் மூர் இயந்திரம் அல்லது மீலி இயந்திரம் ஆகியவற்றை உருவாக்கலாம் நன்மை தீமை என்று நான் சொன்னது போல ஒவ்வொன்றும் அதன் சொந்தமானது அதன்படி எங்கள் தேவையைப் பொறுத்து நாம் அதைப் பயன்படுத்துகிறோம் தெளிவாக இருக்கும் இதுபோன்ற சில சுற்றுகளை நாம் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறோமா மீலி மாதிரி அடிப்படையிலான சுற்று ஆம் நாங்கள் பார்த்தோம் இது எங்களிடமிருந்தும் முந்தைய வகுப்புகளில் ஒன்றான கலந்துரையாடல் தொடர் தர்க்க அடிப்படையிலான சுற்றுகளின் இந்த இரண்டாம் பகுதி எனவே அத்தகைய ஒரு சுற்று சரிவைப் பார்த்தோம் எனவே இது எக்ஸ் என்றால் வெளிப்புற உள்ளீடு என்று நீங்கள் பார்த்தால் எனவே இது இங்கே வெளியீட்டு உருவாக்கும் கூட்டு தர்க்கத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த மற்றும் வாயில் மற்றும் இது Q பட்டி சரி எனவே அது என்ன சொல்கிறது தொடர்புடைய மாநில மாற்றம் வரைபடம் இதுதான் நாங்கள் முன்பு பகுப்பாய்வு செய்துள்ளோம் எனவே நான் அதை மீண்டும் செய்யவில்லை எனவே தொடர்ச்சியான லாஜிக் சர்க்யூட் பகுதியின் தொடக்கத்தில் அந்த குறிப்பிட்ட வகுப்பை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அந்த குறிப்பிட்ட வாரம் 7 சரி எனவே வாரம் 7 நீங்கள் அதைக் காணலாம் சரி எனவே இங்கே இந்த உள்ளீடு 0 நிலையில் இருக்கும்போது மன்னிக்கவும் ஃபிளிப் ஃப்ளாப் நிலை 0 சரி சுற்று 0 கட்டத்தில் உள்ளது எனவே அந்த நேரத்தில் 1 சரியாக வந்தால் உடனடியாக வெளியீடு உருவாகிறது வெளியீடு உருவாக்கப்படுகிறது உயர் சரி இல்லையெனில் வெளியீடு 0 சரி எனவே இங்கே 0 மற்றும் 0 என்பது 1 என்று பொருள் எனவே இந்த 1 மற்றும் அது 1 ஆகும்போதெல்லாம் அது சார்ந்து இல்லை கடிகாரத்தை சார்ந்து இருக்க வேண்டும் எனவே அதனால்தான் இது கடிகாரத்துடன் ஒத்திசைக்கப்படவில்லை என்று அழைக்கப்படுகிறது ஆனால் மீண்டும் பதில் உடனடியாக அது பதிலளிக்க முடியும் எனவே இப்போது அதன் தொகுப்பு வடிவமைப்பு அம்சத்தை ஆராய்வதால் இப்போது பார்ப்போம் எனவே அதற்காக நாங்கள் முதலில் வரையறுக்கும் ஒரு சிக்கலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் மிக எளிமையான பிரச்சினை வேறு சூழலில் நீங்கள் முன்பு பார்த்த ஒன்று ஒரு வரிசை கண்டறிதல் சரி ஷிப்ட் பதிவு மற்றும் பிற பயன்பாட்டிற்காக நாங்கள் அதைப் பார்க்கவில்லையா அந்த சந்தர்ப்பங்களில் நாம் வரிசை கண்டுபிடிப்பாளரை சரியாக பார்த்தோம் எனவே இங்கே நாம் அதை வேறு பார்வையில் பார்க்கிறோம் எனவே கண்டறியப்பட வேண்டிய வரிசை 1 1 0 சரி எனவே முதல் பிட் 1 வினாடி பிட் 1 ஆகவும் மூன்றாவது பிட் 0 ஆகவும் இருக்க வேண்டும் அது முடிந்தவுடன் வெளியீடு சொல்லும் இந்த சுற்றுவட்டத்தின் வெளியீடு இந்த வரிசை இந்த பிட் முறை சரி என்று கண்டறியப்பட்டது எனவே அது 1 க்கு செல்லும் இல்லையெனில் அது 0 ஆக இருக்கும் எனவே இது ஷிப்ட் பதிவு செய்யப்பட்டதாக இருந்தால் அல்லது பதிவு அடிப்படையிலானதாக இருந்தால் சரி இதுபோன்ற மூன்று ஃபிளிப் ஃப்ளாப்புகள் தேவைப்படும் நாங்கள் அதைத் தள்ளுவோம் பின்னர் நாம் ஒரு XNOR வகையான லாஜிக் சர்க்யூட்டைக் கொண்டிருப்போம் எனவே எங்களுக்கு 3 ஃபிளிப் ஃப்ளாப்புகள் தேவையா அல்லது குறைவாக இருக்கிறதா என்று இங்கே பார்ப்போம் எனவே இப்போது அதற்கு முதல் படி மாநிலங்களை சரி என்று வரையறுக்கிறது எனவே சிக்கல் இப்போது நாம் துணை சிக்கல்களுக்குள் நுழைகிறோம் எனவே இவை தான் இதுதான் சரி செய்யப்பட வேண்டும் எனவே அதற்காக சுற்று ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு செல்ல வேண்டும் எனவே ஒரு மாநிலத்தை சரி என்று சொல்வதன் மூலம் சுற்றுவட்டத்தை துவக்குகிறோம் அதாவது பரிந்துரைக்கப்பட்ட வரிசையில் உள்ள பிட் எதுவும் சரியாக டிகோட் செய்யப்படவில்லை இது நியாயமானதாகும் அது சரியல்ல சுற்று இப்போது மீட்டமைக்கப்பட்டதால் தான் நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள் உள்ளீட்டு தரவு ஸ்ட்ரீமை சரி செய்யத் தொடங்கினீர்கள் இப்போது நீங்கள் 1 பிட் சரியாகப் பெற்றால் சுற்று மாநிலத்திலிருந்து மாநிலத்திற்கு நகரும் என்று சொல்கிறீர்கள் b எனவே அது பி 2 பிட்கள் சரியாக கண்டறியப்பட்டன c 3 பிட்கள் சரியாக கண்டறியப்பட்டன எனவே ஒரு பிட் இல்லை b 1 பிட் c என்பது 2 பிட்கள் மற்றும் d என்பது 3 பிட்கள் சரியாக கண்டறியப்பட்டது நன்றாக இருக்கிறதா இவை 3 பிட்கள் சரியாக கண்டறியப்படுவதற்கான தேவை நீங்கள் மாநிலத்திற்குச் செல்லும் போதெல்லாம் d எனவே மூர் மாதிரி இது வெளியீட்டை உருவாக்கும் எனவே அது சரி இப்போது நமக்கு மாநில மாற்றம் வரைபடம் தேவை ஒரு முறை மாநில மாற்றம் வரைபடம் மாநில அட்டவணை மற்றும் அனைத்தும் அந்த பயணத்தை நாம் செய்வோம் அந்த பகுதியை நாங்கள் அறிவோம் பின்னர் பார்ப்போம் எனவே இதற்கான மாநில மாற்றம் வரைபடம் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் எனவே இங்கே மாநில மாற்றம் வரைபடம் உள்ளது எனவே நீங்கள் ஒரு மாநிலத்துடன் தொடங்குகிறீர்கள் இந்த 0 என்றால் வெளியீடு இல்லை வெளியீடு 0 ஆகும் நிச்சயமாக பிட் எதுவும் கண்டறியப்படவில்லை வெளியீடு 0 ஆக இருக்க வேண்டும் எனவே முதலில் ஒரு இப்போது அது ஒரு உள்ளீட்டு தரவு ஸ்ட்ரீமில் வரும்போது முடியும் அது 0 ஆக இருக்கலாம் அது 1 ஆக இருக்கலாம் இரண்டும் சாத்தியமாகும் அது சரியா எனவே 0 வந்தால் அது ஒரு இடத்தில் இருக்கும் அது 1 சரியாக வந்தால் அது மாநிலத்திற்கு செல்ல வேண்டும் ஏனெனில் பி 1 பிட் சரியாக டிகோட் செய்யப்படுவதைக் குறிக்கிறது எனவே முதல் பிட் டிகோட் செய்யப்பட்டது சரியாக டிகோட் செய்யப்பட்டுள்ளது 1 1 0 சரி எனவே அது b க்கு செல்கிறது அது 1 இல் இருந்தால் அது b இல் இருக்கும்போது இரண்டாவது பிட் சரியாக கண்டறியப்படும் எனவே அது c க்குச் செல்கிறது அதுவே உங்கள் c தான் இங்கே நடக்கிறது ஆனால் 1 ஐப் பெற்ற பிறகு அது 0 ஐப் பெற்றால் அது என்ன செய்ய வேண்டும் இது மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் 1 1 0 சரி எனவே 1 ஐப் பெற்றால் அது 0 ஐப் பெற்றால் அது செயல்முறையை மறுதொடக்கம் செய்ய வேண்டும் அதாவது இது பிட் தற்போது கண்டறியப்படவில்லை என்பதைக் குறிக்கும் ஒரு நிலைக்குத் திரும்ப வேண்டும் ஏனெனில் பி பெறப்பட்ட பிறகு இதன் வரிசை 1 0 1 1 0 ஆக இருக்கலாம் a பின்னர் இந்த மூன்று பிட்கள் தெளிவாகத் தெரியும் இப்போது c சாத்தியத்தில் அது 0 ஐப் பெறலாம் அல்லது 1 உரிமையைப் பெறலாம் எனவே சி என்பது உங்களுக்கு ஏற்கனவே 2 பிட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சரியாக கண்டறியப்பட்டுள்ளன எனவே 0 வந்தால் அனைத்தும் 3 முடிந்துவிட்டன எனவே நீங்கள் இங்கேயே செல்லலாம் நீங்கள் 1 1 1 1 ஐப் பெற்றால் 0 க்கு பதிலாக நீங்கள் என்ன செய்வீர்கள் ஏனெனில் நீங்கள் 0 இல் வந்தால் 0 வந்தால் நீங்கள் அந்த வரிசையை சரியாகக் கண்டறிய முடியும் எனவே அதுதான் தர்க்கரீதியான வளர்ச்சி எனவே c இல் நீங்கள் 1 ஐப் பெற்றால் நீங்கள் சரி இப்போது நீங்கள் d 1 1 0 இல் இருக்கும்போது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது எனவே 1 உள்ளது வெளியீடு 1 சரியானது D இல் நீங்கள் 0 உரிமையைப் பெற்றால் அதாவது 1 1 0 பின்னர் மீண்டும் 0 சரி எனவே அதன்பிறகு நீங்கள் தொடர்ச்சியைக் கண்டறிந்து கொண்டே இருந்தால் மீண்டும் உங்களுக்கு 1 1 0 வகையான விஷயம் தேவைப்படும் எனவே அடிப்படையில் நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டிய ஆரம்ப நிலை இதுதான் பிட் சரியாக கண்டறியப்படவில்லை எனவே நீங்கள் 1 சரிவைப் பெற்றால் அது 1 மற்றும் 0 க்குப் பிறகு போகிறது அதாவது அடுத்த வரிசைக்கு முதல் பிட் சரியாக கண்டறியப்பட்டுள்ளது இது 1 1 0 1 1 0 சரியாக இருக்கலாம் எனவே அதுதான் b க்குப் போகிறது என்பதை இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் இது தொடர்புடைய மாநில மாற்றம் வரைபடம் சரி எனவே ஒரு வெளியீடு 0 பி வெளியீடு 0 சி வெளியீடு 0 மற்றும் டி வெளியீடு 1 இது நன்றாக இருக்கிறதா இப்போது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு வழக்கைப் பார்த்தால் அதை நீங்களே செய்யலாம் உங்களுக்குத் தெரிந்த எந்தவொரு சீரற்றதையும் நீங்கள் எடுக்கலாம் உள்ளீடு 0 முதல் பிட் பெறுகிறது கடிகார சுழற்சியில் இரண்டாவது 0 1 1 1 0 இந்த வழியில் சரியானது இந்த நிலை மாற்றம் வரைபடத்தைப் பின்பற்றி என்ன நடக்கிறது என்பதைக் காணலாம் எனவே ஆரம்பத்தில் இது 0 ஆக இருப்பதால் அது ஒரு இடத்தில் உள்ளது இது ஒரு 0 ஐப் பெறுகிறது இது ஒரு 1 மாநிலத்திற்கு செல்கிறது இது ஒரு 0 ஐப் பெறுகிறது b இலிருந்து அது சரி இது b க்குச் செல்லும் 1 ஐப் பெறுகிறது 1 க்கு c க்கு செல்கிறது ஒரு 1 1 1 ஐ மீண்டும் பெறுகிறது 1 எனவே அது c ஆக இருக்கும் பின்னர் 0 அது d க்கு செல்லும் அது d க்குச் செல்லும் போதெல்லாம் 1 சரிவை உருவாக்குகிறது எனவே அடுத்த கடிகார சுழற்சி அது நடக்கிறது எனவே 1 1 0 இங்கு 4 5 6 இல் நடந்துள்ளது 7 இல் அது நடக்கிறது இதேபோல் 7 8 9 10 நீங்கள் மற்றொரு 1 1 0 ஐப் பார்த்தால் அடுத்த கடிகார சுழற்சி இங்கே நிறைவடைகிறது 9 வது ஆனால் வெளியீடு 10 வது சுழற்சியில் இருக்கும் நன்றாக இருக்கிறதா இப்போது இதனுடன் ஒப்பிடும்போது அதே பிரச்சனை மீலி மாதிரியைப் பயன்படுத்துவதை நாம் உணர முயற்சித்தால் சரி எனவே மாநில வரையறைகள் ஒத்த உரிமை ஒத்தவை ஆனால் நாம் இங்கே d ஐ வரையறுக்கவில்லை பார்க்கலாம் நாங்கள் செய்யவில்லை ஆரம்பத்தில் நாம் d ஐ வரையறுக்கலாம் ஆனால் d தேவையில்லை என்பதைக் காண்போம் 3 பிட்கள் சரியாக டிகோட் செய்யப்பட்டன பார்ப்போம் ஏனென்றால் வெளியீட்டை நேரடியாகப் பெற உள்ளீட்டைப் பயன்படுத்தலாம் எனவே ஒரு 0 எனக் கூறினால் அது ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கும் எனவே 0 வெளியீடு 0 1 வருகிறது அது b வெளியீடு 0 சரியானது ஏனென்றால் 1 1 0 தேவைப்படுகிறது பின்னர் வெளியீடு 1 மட்டுமே இருக்கும் மாநில b 0 வருகிறது இது நாம் முன்பு செய்ததைப் போன்ற ஆரம்ப நிலைக்குத் திரும்புகிறது வெளியீடு 0 ஆகும் 1 பிட் சரியாக டிகோட் செய்யப்பட்ட மாநில பி 1 வருகிறது எனவே 2 பிட்கள் சரியாக டிகோட் செய்யப்பட்டால் அது சி க்குச் செல்லும் அந்த நேரத்தில் வெளியீடு 0 ஆகும் அது நன்றாக இருக்கிறதா இப்போது மாநில சி இல் அது 0 அல்லது 1 ஐப் பெறலாம் மீலி மாதிரியின் தற்போதைய நிலை மதிப்பை நாங்கள் அறிவோம் நீங்கள் மாதிரியையும் உள்ளீட்டையும் நினைவில் வைத்திருந்தால் இது ஒருங்கிணைந்த தர்க்கம் ஒன்றாக நீங்கள் வெளியீட்டை உருவாக்கலாம் சரி எனவே சி மற்றும் உள்ளீடு வந்துவிட்டது 0 நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல தேவையில்லை உடனடியாக இதன் அடிப்படையில் அது c இல் உள்ளது மற்றும் உள்ளீடு 0 சரியானது c என்றால் 1 1 இரண்டு பிட்கள் சரியாக கண்டறியப்பட்டு அடுத்த பிட் சரியான வரிசையில் உள்ளது அதே கடிகார சுழற்சியில் வெளியீட்டை நீங்கள் சரியாக உருவாக்கலாம் 1 1 0 பின்னர் நீங்கள் ஆரம்ப நிலைக்குச் செல்லலாம் a எனவே அதனால்தான் d தேவையில்லை மற்றும் c இல் 1 ஐப் பெற்றால் அதாவது 1 1 மீண்டும் 1 உரிமை கிடைத்துள்ளது எனவே இது வெளியீடு 0 உடன் மாநில c இல் இருக்கும் அது நன்றாக இருக்கிறதா எனவே இதே பிரச்சினைக்கு நீங்கள் பெறும் தொடர்புடைய மீலி மாதிரி இது நீங்கள் பார்த்தால் அதே உதாரணத்தை நாங்கள் முன்பு விவாதித்த உதாரணம் உள்ளீடு இந்த முறையில் வருகிறது எனவே மாநில மாற்றம் நடைபெறுகிறது என்று சொல்லுங்கள் எனவே 0 உங்களுக்குத் தெரிந்தால் ஒரு ஆரம்ப நிலை 0 வந்தால் அது 1 ஆகும் இது அடுத்த நிலை b ஆகும் 0 வருகிறது மீண்டும் அது மீண்டும் செல்கிறது 1 வருகிறது அது பி மீண்டும் 1 வருகிறது அது c க்கு செல்கிறது மீண்டும் 1 வருகிறது அது சரியானது இப்போது 0 வந்தால் நீங்கள் எடுக்கலாம் உடனடியாக அதே கடிகார சுழற்சியில் முடிவெடுங்கள் இது c இல் உள்ளது வெளியீடு குறிப்பிட்ட மதிப்பு மற்றும் ஒன்றாக c ஐ குறிக்கும் பிளிப் ஃப்ளாப் வெளியீடு பின்னர் இந்த உள்ளீடு x வந்துவிட்டது எனவே உங்களிடம் ஒரு கூட்டு தர்க்க சுற்று உள்ளது அந்த கடிகார சுழற்சியில் ஒன்றாக நாங்கள் முடிவெடுக்கலாம் எனவே முன்பு இது 7 வது இடத்திலும் அடுத்த வழக்கு 10 வது இடத்திலும் இருந்தது இப்போது அது 6 மற்றும் 9 இல் உள்ளது இதற்கு முன் ஒரு சுழற்சி அது நன்றாக இருக்கிறதா சரி எனவே இது எவ்வாறு செயல்படுகிறது இப்போது மீலி மற்றும் மூர் மாடல்களுக்கு இடையில் ஒரு மாற்று விதி நிறுவப்படுவது சாத்தியமாகும் எனவே நீங்கள் அதை ஒரு மாதிரியில் வடிவமைத்தால் உங்கள் மாநில மாற்றம் வரைபடம் பின்னர் நீங்கள் அதை வேறு மாடலுக்கு நகர்த்த முடிவு செய்கிறீர்கள் நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே பயிற்சியைத் தொடங்கலாம் அல்லது இந்த மாற்று விதியைப் பயன்படுத்தி சுற்று பெறலாம் மற்ற வகையின் தொடர்புடைய நிலை மாற்றம் வரைபடத்தைப் பெறவும் எனவே சில அடிப்படை விதிகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் விதிகள் இது போன்றவை எனவே இங்கே இந்த நிலையில் இது மீலி மாதிரி எனவே நீங்கள் பார்க்கும் பிற இடங்களிலிருந்து 0 ஐக் குறிக்கும் அனைத்து பாதைகளும் 0 மற்றும் இது 0 0 0 1 0 எனவே அனைத்து வெளியீடுகளும் 0 ஆக உள்ளன எனவே நீங்கள் இங்கே உள்ளீட்டை நன்றாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த மன்னிக்கவும் இந்த வெளியீடு 0 இதற்குள் இந்த நிலை எந்த தெளிவற்ற தன்மையும் இல்லாமல் எந்த மோதலும் இல்லாமல் நீங்கள் 0 0 1 ஐ இங்கே எழுதலாம் சரி எனவே வெளியீடு நிச்சயமாக உருவாக்கப்படும் போது மட்டுமே அது முந்தைய நிலைக்கு கடிகார சுழற்சியில் அல்ல அது குறிப்பிட்ட மாநில மதிப்பை ஏற்படுத்தியது மற்றும் 0 ஒன்றாக வெளியீடு 0 ஆக இருந்தது எனவே அது அப்படி இல்லை அடுத்த கடிகார வெளியீடு இதிலிருந்து உருவாகும் ஏனெனில் இது மூர் மாதிரி ஆனால் எந்த தெளிவற்ற தன்மையும் இல்லாமல் இதை எழுதலாம் இங்கே அது 0 1 ஆக உள்ளது எனவே வேறு எதுவும் இல்லை எனவே அதற்குள் 1 ஐ எடுத்துக் கொள்ளலாம் எனவே இது எங்களிடம் இல்லாத வழக்கமான விஷயம் உங்களுக்குத் தெரியும் குழப்பம் அல்லது மோதல் அதனுடன் ஒப்பிடும்போது அடுத்ததைப் பாருங்கள் எனவே இந்த நிலை என்ன சரி எனவே இங்கே T2 மற்றும் T 3 இந்த 2 பாதைகள் 0 0 மற்றும் 1 0 வெளியீடு 0 மற்றும் 0 ஆகும் ஆனால் T1 க்கு வெளியீடு 1 சரி எனவே நீங்கள் 0 க்குள் வைத்தால் மூர் மாதிரி என்றால் உள்ளீடு மற்றும் முந்தைய நிலையிலிருந்து வெளியீட்டை உருவாக்க முடியாது இல்லையா எனவே அது சரியாகச் செல்லும் மாநிலத்திலிருந்து இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் 0 அல்லது 1 ஐ வைக்க முடியாது இரண்டு விஷயங்களும் ஒரே மாநிலத்தில் சாத்தியமில்லை எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் மாநிலத்தை பிரிக்க வேண்டும் எனவே ஒரு பிளவு a1 மற்றும் a2 சரி என்று நீங்கள் காணலாம் எனவே ஒன்றில் T1 வலதுபுறம் செல்கிறது எனவே 0 முதல் 1 வரை எனவே அடிப்படையில் நீங்கள் 1 ஐ வைத்துள்ளீர்கள் மற்றும் T2 முதல் T3 வரை இவை இரண்டும் நீங்கள் a2 ஐ வைத்திருக்கிறீர்கள் அதாவது வெளியீடு 0 ஆகும் இப்போது ஒரு b மற்றும் T4 இலிருந்து ஒரு போகிறது எனவே அதே விஷயம் b மற்றும் T4 இங்கு எந்த மோதலும் இல்லை எனவே 0 0 எனவே 1 முதல் T4 க்கு ஒரு பாதை T4 க்கு மற்றொரு பாதை இருக்கும் மற்றும் b மட்டுமே உள்ளது எந்த மோதலும் இல்லை 1 1 எனவே உள்ளே 1 நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் b க்குள் 1 ஐ எடுத்துக்கொள்வோம் அது தெளிவாக உள்ளது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் மூன்றாவது விஷயம் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் வெளியீட்டில் அடிப்படையில் முரண்பட்ட தேவை உள்ளது எனவே டி 1 0 1 T2 T3 இது 1 0 மற்றும் 0 0 எனவே அடிப்படையில் வெளியீடு 0 மற்றும் 0 மற்றும் இங்கே வெளியீடு 1 சரி எனவே நாம் பிரிக்க வேண்டும் என்று எங்களுக்குத் தெரியும் ஆனால் நீங்கள் பார்ப்பதைத் தவிர இந்த குறிப்பிட்ட வழக்கைப் போலல்லாமல் ஒரு T4 உள்ளது அங்கு 1 க்கு அது ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறது மற்றும் வெளியீடு 0 சரியாக இருக்கும் எனவே நீங்கள் அதைப் பிரிக்கும்போது இந்த T4 இதன் ஒரு பகுதியாக இருக்கும் a2 வெளியீடு 0 சரி எனவே அதைத்தான் நாங்கள் செய்துள்ளோம் அது T1 இலிருந்து சென்றால் A1 க்கு செல்கிறது இது T1 வழியாக வெளியீடு 1 ஆகும் எனவே 0 1 0 க்குப் பிறகு அது இங்கு வந்துவிட்டது அது 1 ஆக இருந்தால் அது இங்கேயே இருக்கும் எனவே அதாவது வெளியீடு 0 உருவாக்கப்படுகிறது எனவே அது a1 ஐப் பெறுகிறது என்றால் அது 0 சரியான A2 க்கு வரும் ஒரு b க்குப் போகிறது மற்றும் வெளியீடு 1 ஆகும் எனவே வெளியீடு b இல் உள்ளது மற்றும் இரண்டு நிகழ்வுகளுக்கும் இப்போது a1 மற்றும் a2 0 க்கு 0 அது b க்குச் செல்லும் இது தெளிவாகவும் இதேபோல் வேறு வழியிலும் எதிர்மாறாகவும் உண்மை முடிவுக்கு நாங்கள் உருவாக்கிய மீலி மாடல் மற்றும் மூர் மாதிரியைப் பார்ப்போம் இந்த விதியைப் பயன்படுத்தினால் எனவே நாம் நேரடியாக விஷயத்தைப் பெற முடியுமா ஆம் நாம் அதை சரியாகப் பெற முடியும் எனவே இது மீலி மாடல் சரி இது மூர் மாதிரி நீங்கள் b ஐப் பார்த்தால் இது வெளியீடு 0 ஆக இருந்தால் மட்டுமே எனவே அதை உள்ளே எடுத்துச் செல்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை C க்கு எந்த மோதலும் இல்லை இது 0 இதுவும் இது 0 எனவே நீங்கள் உள்ளே 0 ஐ எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை எனவே பிரச்சினை எங்கே ஒரு பிரச்சினை உள்ளது மற்றும் நான் அதை குறித்தேன் எனவே இது 1 மற்றும் இது 0 இவை சிக்கலான வழக்குகள் சரியானவை எனவே நாம் ஒரு பிரிக்க வேண்டும் வடிவமைப்பு செயல்பாட்டில் நாங்கள் அதை செய்யவில்லை இப்போது நாம் அதைப் பிரித்தால் அதற்கு a1 a2 என்று பெயரிடலாம் அல்லது அதற்கு a மற்றும் d ok என்று பெயரிடப்பட்டுள்ளது என்பதைக் காணலாம் எனவே அவற்றில் ஒன்று 0 ஐக் கொண்டிருக்கிறது எனவே ஒரு 0 உள்ளது மற்றும் d மற்றொன்றைக் கொண்டிருக்கும் 1 ஐக் கொண்டிருக்கிறது அது சரியா எனவே இந்த கொள்கையைப் பின்பற்றுவது உங்கள் a1 a2 ஐப் போன்றது இப்போது மற்ற சந்தர்ப்பங்கள் இது ஒரு போது 0 அது 0 ஆக இருக்கும்போது அது தன்னைத் தானே வளர்த்துக் கொள்ளும் எனவே இது 0 ஆகும் இது இந்த எடுத்துக்காட்டில் உள்ளதைப் போலவே தன்னைத் தானே சுழற்றுகிறது 1 சரி அது d இல் இருக்கும் போதெல்லாம் அது 0 ஐப் பெற்றால் அது ஒரு அது என்ன நடந்தது நீங்கள் இதைப் பார்க்க முடியும் இது 1 ஐப் பெற்றால் அது a2 க்கு வந்துவிட்டது இங்கே ஒத்திருக்கிறது ஒரு மற்ற விஷயம் அது உள்ளீட்டில் 1 க்கு b ஆக போகிறது இப்போது அது பிரிக்கப்பட்டுள்ளது எனவே a மற்றும் d ஆகிய இரண்டு நிகழ்வுகளுக்கும் இது b அடுத்த மாநில உரிமைக்குச் செல்லும் எனவே 0 க்கு நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இவை அவர்கள் பார்வையிட்ட இரண்டு விஷயங்கள் எனவே இதேபோல் இங்கே நீங்கள் சரியாகக் காணலாம் எனவே நீங்கள் அங்கு விண்ணப்பிக்கும்போது எதிர்மாறாக இந்த மதிப்புகள் எங்கு வேறுபடுகின்றன என்பதைப் பார்க்க வேண்டும் பின்னர் அவற்றைச் சேர நீங்கள் நினைக்கலாம் இல்லையெனில் இந்த வழக்குகள் நேரடியானவை அதாவது வழக்குகளில் சேர இதுபோன்ற விருப்பம் இல்லை என்பது உங்களுக்குத் தெரியும் இதுபோன்ற ஒரு மீலி மாதிரியைப் பெற இங்கே சேரலாம் அல்லது நாம் ஏற்கனவே பார்த்த மூலி முதல் மூர் வரை நன்றாக இருக்கிறதா எனவே இது இருந்தால் நாங்கள் முடிவுக்கு வர விரும்புகிறோம் எனவே மூர் மாதிரி உள்ளீடு உள் நிலையை பாதிக்கிறது என்பதைக் கண்டோம் வெளியீடு நேரடியாக வெளியீடு அல்ல என்பது உள் மாநிலங்களிலிருந்து நேரடியாக உருவாக்கப்படுகிறது இது கடிகாரம் மீலி மாடலுடன் ஒத்திசைக்கப்படுகிறது உள்ளீட்டு நிலை மற்றும் வெளியீடு இரண்டையும் நேரடியாக பாதிக்கிறது கடிகாரத்துடன் ஒத்திசைக்கப்படாத உள்ளீட்டில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் வெளியீடு மாறுகிறது சில டிரான்ஷியண்டுகள் இருந்தால் அது கிடைக்கும் வெளியீட்டிற்கு நேரடியாகச் செல்லுங்கள் வழக்கமாக அதிகமான மாநிலங்கள் தேவைப்படுவதை நாங்கள் கண்டோம் மீலி மற்றும் மூரில் 3 மாநிலங்கள் தேவைப்பட்டன கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கு இது 4 ஆகும் மீலி மாடல் வேகமாக பதிலளிக்கிறது மூர் மாதிரியுடன் ஒப்பிடும்போது 1 கடிகார சுழற்சி உள்ளீடு நேரடியாக வெளியீட்டிற்குச் செல்லாது என்ற பொருளில் மூர் மாதிரி பாதுகாப்பானது எனவே டிரான்ஷியண்ட்ஸ் குறைபாடுகள் கடந்து போகாது எனவே கடிகார தூண்டுதல் வரும்போது எந்த உள்ளீடு போதுமான அளவு உறுதிப்படுத்தப்படுகிறது அந்த நேரத்தில் வெளியீடு மட்டுமே கிடைக்கும் மீலி இயந்திரத்தை மூர் இயந்திரமாக மாற்ற முடியும் என்பதை நாங்கள் கண்டோம் மூர் இயந்திரம் மற்றும் அதற்கு நேர்மாறானது கூட பொருத்தமான மாற்று விதிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் சரி